இப்போது ஸ்விங் லிமிட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் முதலாவதாக நான் இங்கே குய்ஸ்சென்ட் அளவுகளை அல்லது ஆபரேட்டிங் பாய்ண்ட் மதிப்புகளை எழுதுகிறேன் எனவே இது 3 வோல்ட் மற்றும் அது 3 வோல்ட் மற்றும் இங்கு ஆபரேட்டிங் பாய்ண்ட் வோல்ட்டேஜ் ஜீரோ vi ஜீரோவாக இருக்கும்போது இது ஜீரோ வோல்ட்டிலும் அவுட்புட் ஜீரோ வோல்ட்டிலும் இருக்கும் இந்த கப்பாசிட்டர் ஆனது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் மூன்று வோல்ட்டுகளுக்கு சார்ஜ் செய்யப்படும் இப்போது ஒரு சிக்னல் vi வெளிப்படையாகப் பயன்படுத்தப்படும் போது இது 3 V vi ஆக மாறும் மேலும் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதியில் நுழையும் புள்ளியைப் பார்த்தால் அது vi 0 17 V ஆக இருக்கும் போது இது 3 V 0 17 V 3 17 V ஆக இருக்கும் இப்போது அவுட்புட் என்பது vi ஆனது 0 17 வோல்ட் ஆக இருக்கும் போது இங்கே அவுட்புட் 0 17 4 8 V ஆகும் இது கெய்ன் இது 0 83 வோல்ட் ஆகும் இங்கே ட்ரைன் வோல்ட்டேஜ் 3 V 0 83 V ஆக இருக்கும் அங்கும் இங்கும் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் C2 ஆனது சிக்னல் பிரிக்குயின்சிக்கு ஷார்ட் ஆக செயல்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் C2 வெறும் 3 வோல்ட்களை வைத்திருக்கிறது எனவே இங்கே இந்த வோல்ட்டேஜ் 3 V 0 83 V 2 17 வோல்ட் ஆக இருக்கும் இப்போது என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் கேட் வோல்ட்டேஜ் ஆனது 3 17 வோல்ட்க்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது ட்ரைன் வோல்ட்டேஜ் 2 17 ஆக சரிந்தது கேட்க்கு கீழே ஒரு VT ஆகும் எனவே தெளிவாக இப்போது இது ட்ரையோட் பகுதியின் விளிம்பில் உள்ளது இன்புட் வோல்ட்டேஜ் இல் மேலும் அதிகரிப்பு இருந்தால் இது மேலும் கீழிறங்கி அது ட்ரையோட் பகுதிக்குள் நுழையும் எனவே இது லிமிட் இன்புட்டில் இன்புட் 0 17 ஆக இருக்கும்போது அது ட்ரையோட் பகுதியை அடையும் அவுட்புட் 0 83 வோல்ட்களாக இருக்கும்போது அவுட்புட்டின் அடிப்படையில் நீங்கள் விரும்பினால் அது ட்ரையோட் பகுதிக்குள் நுழைந்திருக்கும் இப்போது கட் ஆஃப் லிமிட்டைப் பார்ப்போம் நான் மீண்டும் மதிப்புகளை எழுதுகிறேன் இங்கே குய்ஸ்சென்ட் வோல்ட்டேஜ் 3 வோல்ட் C2 குறுக்கே 3 வோல்ட் உள்ளது அது 3 வோல்ட் அவுட்புட்டில் அது ஜீரோவாகும் மற்றும் இன்புட்டிலும் இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அல்லது குய்ஸ்சென்ட் நிலையில் ஜீரோவாகும் vi ஆனது 1 V ஆக இருக்கும் போது கட் ஆஃப் லிமிட் நிகழ்கிறது என்பதை நாம் மதிப்பிட்டோம் இங்கே குய்ஸ்சென்ட் கரண்ட் நிச்சயமாக 200µA ஆகும் இப்போது இன்புட் 1 V ஆக இருக்கும் போது இன்க்ரிமெண்டல் vGS ஆனது 1 V ஆகும் எனவே இன்க்ரிமெண்டல் கரண்ட் ஆனது gm vGS ஆக இருக்கும் இது 200 µS 1 V ஆகும் ஆக மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது 200 µA 200 µS 1 V இது நிச்சயமாக 0 ஆகும் எனவே கட் ஆ ஃப் ஆகும் போது போது டிரான்சிஸ்டர் கட் ஆ ஃப் ஆகும் அதன் ட்ரைன் கரண்ட் 0 மற்றும் இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் போன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் நிச்சயமாக நாம் அதை ஒரு ஓப்பன் சர்க்யூட் என்று கருதினோம் ஏனெனில் இது மிகவும் பெரியது இது சரியாக ஒரு ஓப்பன் சர்க்யூட் அல்ல ஆனால் அதன் மூலம் எந்த கரண்ட்டும் பாயாத அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் அதனால் இங்கு கரண்ட் இல்லை அங்கு கரன்ட் இல்லை என்பதுதான் கட் ஆஃப் என்ற கண்டிஷன் எனவே அடிப்படையில் நம்மிடம் இந்த சர்க்யூட் உள்ளது எனவே இங்கே இது ஓப்பன் சர்க்யூட் மற்றும் நம்மிடம் C2 உள்ளது மற்றும் நம்மிடம் RL உள்ளது இது 40 KΩ 60 KΩ மற்றும் 15 வோல்ட் ஆகும் மற்றும் C2 நிச்சயமாக 3 V ஐக் கொண்டுள்ளது ஏனெனில் C2 குறுக்கே இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் 0 ஆகும் C2 என்பது சிக்னல்களுக்கான ஷார்ட் சர்க்யூட் என்று கூறும்போது அதன் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஜீரோ மற்றும் சிக்னலின் இருப்பு ஆனது சில பிரிக்குயின்சியில் ஒமேகா என்று அர்த்தம் எனவே C2 குறுக்கே உங்களுக்கு நிலையான 3 V உள்ளது எனவே உண்மையில் நீங்கள் கட் ஆஃப் லிமிட்டை இந்த வழியில் மதிப்பீடு செய்யலாம் இந்த வழக்கில் நம்மிடம் 3 வோல்ட்டுகள் இதன் குறுக்கே உள்ளது மற்றும் மொத்தம் 15 வோல்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த வழியில் பாயும் மொத்த கரண்ட்டை நான் IL என்று அழைக்கிறேன் எனவே IL ஆனது 15 வோல்ட் 3 வோல்ட் என்பது மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஆல் வகுக்கப்படும் இது 100 KΩ இது அடிப்படையில் 120 µA ஆகும் IL 100 KΩ 120 µA இப்போது IL ஆனது 120 µA ஆகும் இதன் குறுக்கே 7 2 V மற்றும் லோட் குறுக்கே 4 8 V என நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் இப்போது லிமிட் Vo என்பது 4 8 வோல்ட்டுகளுக்குக் குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்ன அவுட்புட்டின் அடிப்படையில் நமது லிமிட்க்கு திரும்பச் செல்வோம் நிச்சயமாக நாம் அதே மதிப்பைப் பெற வேண்டும் ஏனென்றால் நாம் மதிப்பிடும் அதே நிலைதான் கப்பாசிட்டர் ஒரு நிலையான வோல்ட்டேஜ் ஐ வைத்திருக்கிறது மற்றும் இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் என்று நாம் கருதுகிறோம் ஏனெனில் டிரான்சிஸ்டர் கட் ஆ ஃப் இல் உள்ளது நீங்கள் அதே லிமிட்டைப் பெறுவீர்கள் எனவே டிரான்சிஸ்டர் கட் ஆ ஃப் ஆகும் போது அவுட்புட் 4 8 வோல்ட் ஆகும் மேலும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் இந்த மதிப்பு 15 7 2 அதாவது 7 8 வோல்ட் ஆகும் அதே விஷயத்தை கணக்கிடுவதற்கான மற்றொரு வழி 3 V ஆக இருக்கும் குய்ஸ்சென்ட் ட்ரைன் வோல்ட்டேஜ் ஐ சேர்ப்பது மற்றும் இன்க்ரிமெண்டல் ட்ரைன் வோல்ட்டேஜ் gm RD ║ RL 1 V வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 3 வோல்ட் 4 8 வோல்ட் இது 7 8 ஆக மாறும் எனவே டிரான்சிஸ்டர் கட் ஆ ஃப் ஆகும் போது போது இந்த புள்ளி 7 8 வோல்ட்டை அடையும் இப்போது இது உண்மையில் நினைவில் கொள்ள மிகவும் முக்கியமானது எப்போதாவது மாணவர்கள் டிரான்சிஸ்டர்கள் கட் ஆஃப் மற்றும் இங்கு கரண்ட் இல்லாததால் 60 KΩ ரெசிஸ்டன்ஸ்ஸிலும் கரண்ட் இல்லை என்று தவறாக நினைக்கிறார்கள் எனவே இது V VDD ஐ அடைந்திருக்கும் என்று அர்த்தம் ஆனால் இது சரியல்ல என்ன நடக்கிறது என்றால் இதில் இந்த வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது இதில் கரண்ட் குறைகிறது மற்றும் இதில் கரண்ட் அதிகரிக்கிறது எனவே 3 வோல்ட்கள் இருந்தால் இங்கு 200 µA ஆகவும் அங்கு 200 µA ஆகவும் இருக்கும் போது அந்த வழியில் கரண்ட் செல்லாமல் இருப்பது குய்ஸ்சென்ட் கண்டிஷன் இந்த வோல்ட்டேஜ் 3 வோல்ட்டுக்கு மேல் செல்லும்போது வெளிப்படையாக ரெசிஸ்டன்ஸ்ஸின் குறுக்கே வோல்ட்டேஜ் குறைகிறது மற்றும் கரண்ட் குறைகிறது மேலும் இந்த வோல்ட்டேஜ்ஜும் அதிகரிக்கிறது எனவே இங்கு கரண்ட் அதிகரிக்கிறது எனவே இந்த கரண்ட்டின் ஒரு பகுதியும் அவ்வாறே செல்கிறது மேலும் ட்ரைன் கரண்ட் மேலும் குறைகிறது மற்றும் கட் ஆ ஃப் ஆகும் போது புள்ளியில் இந்த கரண்ட் முழுவதும் பாய்கிறது மேலும் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆகும் வரை அந்த கரண்ட் ஜீரோவாக இருக்காது எல்லையற்ற பெரியது எனவே இந்த 40 கிலோ ஓம் இல்லை என்றால் அது ஒரு ஓப்பன் சர்க்யூட் என்றால் டிரான்சிஸ்டர் கட் ஆஃப் ஆகும் போது இந்த வோல்ட்டேஜ் பன்னிரண்டு வோல்ட்களை எட்டும் ஆனால் நம்மிடம் லோட் ரெசிஸ்டன்ஸ்இருப்பதால் இது VDD ஐ அடையாது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது நமது கணக்கீடுகள் அனைத்தும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகின்றன என்பதையும் இது காட்டுகிறது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அதிகரிப்பைச் சேர்க்கிறோம் அல்லது கட் ஆஃப் ஆகும் போது இங்கு கரண்ட் இல்லை என்று கற்பனை செய்யலாம் மேலும் கரண்ட் அந்த வழியில் பாய்கிறது எனவே இது ட்ரைன் பீட்பேக் உடன் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆன வேறு டோபோலஜிக்கான ஸ்விங் லிமிட் கணக்கீட்டின் சுருக்கமாகும் ஸ்விங் லிமிட்கள் சரியான பையாஸ்சிங் சர்க்யூட் மற்றும் VDS0 மற்றும் VGS0 மற்றும் பலவற்றின் குய்ஸ்சென்ட் மதிப்புகளைப் பொறுத்தது இப்போது இந்த விளக்கத்துடன் நீங்கள் எந்த சர்க்யூட்க்கும் ஸ்விங் லிமிட்களை கணக்கிட முடியும் செயல்முறை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் மொத்த VDS அல்லது VGS அல்லது VD மற்றும் VG மேலும் ID எது உங்கள் ஒப்பீட்டிற்கு மிகவும் வசதியானது என்பதைக் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் மொத்த அளவுகளை எவ்வாறு பெறுவீர்கள் நீங்கள் ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவுகளை இன்க்ரிமெண்டல் அளவுகளில் சேர்க்கிறீர்கள் இன்க்ரிமெண்டல் அளவுகள் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் அனாலிசிஸ்ஸிலிருந்து பெறப்படுகின்றன இது லீனியர் ஆகும் பின்னர் உங்களிடம் எல்லா விஷயங்களும் இருந்தால் நீங்கள் VDS லிமிட்களை VGS VT ஐ விட அதிகமாகப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் ID ஜீரோவை விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் சிக்னல்க்கான இரண்டு லிமிட்களைப் பெறுவீர்கள் எனவே இது சுருக்கம் மொத்த அளவுகளை மதிப்பிடுங்கள் மேலும் மொத்த அளவுகள் ஆபரேட்டிங் பாய்ண்ட் அளவுகள் மற்றும் இன்க்ரிமெண்டல் அளவுகளின் கூட்டுத்தொகையாகும் மேலும் இந்த பகுதி ஸ்மால் சிக்னல் லீனியர் ஈகுவலன்ட் சர்க்யூட்களில் இருந்து வருகிறது பின்னர் ட்ரையோட் மற்றும் கட் ஆஃப் லிமிட்களை பயன்படுத்தவும் மற்றும் பொதுவாக இன்புட் வோல்ட்டேஜ் அல்லது அவுட்புட் வோல்ட்டேஜ் ஆகியவற்றின் அடிப்படையில் இதை மதிப்பீடு செய்யுங்கள் மேலும் சர்க்யூட் அனாலிசிஸ்ஸை செய்வதன் மூலம் நீங்கள் லிமிட்டை மதிப்பீடு செய்தவுடன் சர்க்யூட்டில் உள்ள வேறு எந்த வோல்ட்டேஜ் அல்லது கரண்ட்டிற்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சொல்ல முடியும் அந்த லிமிட்களைச் சேர்க்கவும் ஏனெனில் அது மீண்டும் வழக்கமான இன்க்ரிமெண்டல் அனாலிசிஸ்ஸிலிருந்து வருகிறது இப்போது பின்னர் நீங்கள் பல டிரான்சிஸ்டர்களுடன் சர்க்யூட்டிகளில் இயங்குவீர்கள் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதையே மீண்டும் செய்கிறீர்கள் ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு டிரான்சிஸ்டருக்கான ட்ரையோட் அல்லது கட் ஆஃப் லிமிட்டைக் கணக்கிடுகிறீர்கள் எனவே இப்போது சில டிரான்சிஸ்டர் M1 காரணமாக vi இந்த லிமிட்களுக்குள் இருக்க வேண்டும் அப்பர் லிமிட் 12 V என்றும் லோயர் லிமிட் 1 5 V என்றும் M2 காரணமாக அப்பர் லிமிட் 1 V என்றும் லோயர் லிமிட் 0 17 V என்றும் கூறுவோம் எனவே நீங்கள் ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் அதைச் செய்கிறீர்கள் அங்கு 100 டிரான்சிஸ்டர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் அதைச் செய்யுங்கள் பின்னர் நீங்கள் எதைச் செய்கிறீர்களோ அதை நீங்கள் மிகக் குறைந்த அப்பர் லிமிட்கள் மற்றும் அதிகமாக லோயர் லிமிட்களில் மிக மோசமான நிலையை எடுத்துக்கொள்கிறீர்கள் வெளிப்படையாக நாம் 0 5 V க்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் M1 ஆனது ட்ரையோட் பகுதிக்கு செல்லும் அல்லது M1 விரும்பிய பகுதியிலிருந்து வெளியேறும் மற்றும் அது 0 7 வோல்ட்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் M2 விரும்பத்தகாத பகுதிக்கு செல்லும் எனவே டிரான்சிஸ்டர்களால் விதிக்கப்பட்ட அனைத்து லிமிட்களிலிருந்தும் மோசமான லிமிட்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே பல டிரான்சிஸ்டர்களுக்கு அதை இவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் அந்த வகையான பல சர்க்யூட்களை நாம் விவாதிக்கவில்லை என்றாலும் நீங்கள் பல டிரான்சிஸ்டர்கள் கொண்ட ஒரு சர்க்யூட்டை எதிர்கொண்டாலும் நீங்கள் அதே நடைமுறையைப் பயன்படுத்த முடியும்